Now let us look at the Origin and Evolution of Copyright இப்போது பதிப்புரிமை தோற்றம் மற்றும் பரிணாமத்தைப் பார்ப்போம் படைப்பாளிகள் தங்கள் தங்கள் படைப்புகளில் இருந்து லாபம் பெற வேண்டிய அவசியத்தில் இருந்து பதிப்புரிமை வந்தது பதிப்புரிமை கவனத்திற்கு வந்தது ஏனென்றால் மற்றவர்கள் இந்த படைப்புகளிலிருந்து லாபம் ஈட்டிய நிகழ்வுகள் இருந்தன உதாரணமாக பதிப்புரிமை ஆட்சியின் தேவையின் முதல் சில நிகழ்வுகள் பெரும்பாலும் ஒருவர் இன்னொருவரின் படைப்புகளை நகல் எடுத்து அதைத் தனது சொந்தப் படைப்பாக அனுப்புவது போன்ற திருட்டுத்தனங்களின் மூலம் வந்தன இது லத்தீன் வார்த்தையான பிளேஜியரிஸ்ம் என்பதில் இருந்து வருகிறது இது வேறொருவரின் பொருட்களை தங்களுடையதாக எடுத்துக்கொள்ளும் கடத்தல்காரர்களைக் குறிக்கும் ஒரு சொல் பைரசியும் பதிப்புரிமைச் சட்டங்கள் உருவாவதில் பங்காற்றியது இங்கு பைரசி என்பது அறிவுசார் சொத்துக்களைக் கொள்ளை அடிப்பதைக் குறித்தது மேலும் அதில் அங்கீகரிக்கப்படாத விநியோகம் திருட்டு மறுஉருவாக்கம் நகல் எடுத்தல் செயலாக்கம்சேமிப்பு மற்றும் விற்பனை ஆகியவை அடங்கும் பைரஸி என்னும் சொல் கடற்கொள்ளையர் என்ற பொருள் கொண்ட பைரட் என்ற சொல்லிலிருந்து வந்தது பதிப்புரிமை ஆட்சியை உருவாக்க வழி வகுத்த பரந்த கருப் பொருள்களாக திருட்டு மற்றும் திருட்டுத்தனம் இருந்தது என்பதை நீங்கள் மீண்டும் காண்பீர்கள் எனவே கற்பனைத் திறன் வாய்ந்த படைப்புகளை வைத்து பைரஸி இருந்தது கருத்துத் திருட்டு இருந்தது பதிப்புரிமைச் சட்டத்தின் வரலாற்றை நீங்கள் பார்த்தால் அது நம் கருத்தைக் கவரக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கும் நீங்கள் கலாச்சார வளர்ச்சியில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அறிவார்ந்த படைப்புகளின் சட்டப் பாதுகாப்பைப் பார்க்கும்போது வரலாற்றை வேறு கோணத்தில் பார்ப்பதாக இருக்கும் அதில் நீங்கள் பார்க்கக் கூடிய அம்சங்கள் உள்ளன எனவே பதிப்புரிமைக்கு வெவ்வேறு வரலாறுகள் உள்ளன இவற்றில் உள்ள பரந்த உடன்பாடு என்னவென்றால் பதிப்புரிமைக்கான தோற்றம் யுனைட்டட் கிங்டம் இல் இருந்து வந்தது என்பதும் அங்கு நடந்த விஷயங்களும் நிகழ்வுகளுமே பதிப்புரிமைச் சட்டத்திற்கான விதிமுறைகளை உருவாக்க வழிவகுத்தன என்பதும் தான் யுனைட்டட் கிங்டம் இல் ஆரம்ப ஆண்டுகளில் மத படைப்புகள் கையால் செய்யப்பட்டனகாட்சிகளும் கையால் வரையப்பட்டன இவற்றை உருவாக்குவதில் மிகுந்த அதிகமான ஒரு உழைப்பு உள் செலுத்தப்பட்டது அதுவே படைப்புகளை பிரதி எடுப்பதை மிகவும் சிரமம் மிகுந்ததாக ஆக்கியது ஏனென்றால் ஒருவர் அத்தகைய படைப்பின் பிரதியை உருவாக்குவதாக இருந்தால் அவர் மூலப் புத்தகத்திலுள்ள கலை அழகைபுதிதாக உருவாக்க அல்லது பொருத்தக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் மதம் சார்ந்த படைப்புகள் மத போதனை மற்றும் மதத்தைப் பரப்புவதில் ஈடுபட்டிருந்த ஒரு சிறிய குழுவினருக்காக உருவாக்கப்பட்டன எனவே இந்த படைப்புகள் அவற்றைப் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறு மக்கள் குழுவோடு சம்பந்தப்பட்டு இருந்தன இந்தப் படைப்புகள் அவற்றின் வடிவமைப்பு மற்றும் அவற்றில் இருந்த சித்திரங்களால் பாதுகாக்கப்பட்டன கல்வியறிவு அப்போது பரவலாக இல்லாததால் பதிப்புரிமை பெற்ற படைப்புகளைப் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஆரம்ப ஆண்டுகளில் இல்லை மேலும் சுற்றில் அனுப்பி விடப்பட்ட பெரும்பாலான படைப்புகள் மத இயல்புடையனவாக இருந்தன ஆனால் இரண்டு மாற்றங்கள் நிகழ்ந்தன ஒன்று குட்டன்பேர்க்கால் கண்டுபிடிக்கப்பட்ட நகரும் அச்சு மற்றொன்று கேக்ஸ்டனின் கண்டுபிடிப்பான அச்சு இயந்திரம் இந்த இரண்டு கண்டுபிடிப்புகளும் அச்சுத் தொழில் ஒரு வெகுஜன நடவடிக்கையாக மாற வழிவகுத்தன உதாரணமாக இந்த இரண்டு கண்டுபிடிப்புகளால் அச்சிடுதல் ஜனநாயகப் படுத்தப்பட்டது என்று நாம் கூறலாம் எனவே அச்சிடுதல் மற்றும் புழக்கத்தில் விடுதல் ஆகியவற்றுக்கு சாதகமாக பல்வேறு சட்டங்களும் நம்மிடம் இருந்தன நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட பைரசி மற்றும் கருத்துத் திருட்டு ஆகியவற்றால் அச்சிடுதல் மெதுவாக ஒரு சலுகையாக மாறியது இந்தச் சலுகை தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது இந்த இரண்டு தொழில் நுட்பங்களும் அச்சுத் துறைக்கு வந்த பின்பு அச்சிடுதல் மிகவும் சுதந்திரமாக நடைபெறத் துவங்கியது இதனால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் படைப்புகள் உருவாக்கப்பட்டன எனவே மத படைப்புகள் அச்சிடுதலைக் கட்டுப்படுத்தத் தேவை ஏற்பட்டது ஏனென்றால் மத உரிமைகளால் அங்கீகரிக்கப்படாத மத படைப்புகள் உருவாக்கப்படும்போது அப்போகிரிஃபல் படைப்புகள் மற்றும் ஒரேகான் நிந்தனை படைப்புகள் உருவாக்கப்படுவதற்கு வழி ஏற்படலாம் எனவே இது மன்னர் எட்டாம் ஹென்றிஐ இங்கிலாந்தில் புத்தக இறக்குமதிக்குத் தடை விதித்து ஒரு சட்டத்தை இயற்றச் செய்தது ஏனென்றால் அச்சிடும் தொழில்நுட்பம் உலகம் எங்கும் நடைமுறையில் இருந்தது எனவே இது புத்தகங்களின் நகல்கள் உருவாக்கப்படுவதற்கு வழி செய்தது இதில் உண்மைத் தன்மையை உறுதி செய்யும்பொருட்டு மதரீதியான படைப்புகளை அச்சிடுவதற்குத் தடை இருந்தது அச்சிடுவதற்கான உரிமை ஸ்டேஷனர்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்திடம் கொடுக்கப்பட்டது இந்த ஸ்டேஷனர்ஸ் கம்பெனி என்பது ஒரு குழு துவக்கத்தில் இது ஒரு கூட்டு அமைப்பாக இருந்தது பின்னர் இது அச்சிடும் வேலையை எடுத்து செய்யத் துவங்கியது மன்னர் அச்சிடும் தொழிலைச் செய்யக்கூடிய சலுகையை இந்த நிறுவனத்திற்குக் கொடுத்தார் இந்த நிறுவனம் அச்சிடுதலில் ஏகபோக உரிமை பெற்றிருந்தது இந்த நிறுவனம் அது அச்சிட்ட அனைத்துப் புத்தகங்கள் குறித்த விவரங்களையும் ஒரு பதிவேட்டில் பதிவு செய்து வைத்திருந்தது எனவே அச்சிடப்பட்ட அனைத்து புத்தகங்கள் குறித்த விவரமும் பதிவில் இருந்தது எனவே இந்த நிறுவனத்தால் அன்றி வேறு வழியில் அச்சிடப்பட்ட படைப்புகள் வரம்பு மீறி அச்சிடப்பட்ட படைப்புகளாக அல்லது அங்கீகாரமின்றி அச்சிடப்பட்டவை என்று கருதப்படும் எனவே பதிவு செய்ததற்கான முதல் சான்றுகள் ஸ்டேஷனர்ஸ் கம்பெனி அச்சிட்ட புத்தகங்களின் பதிவேட்டில் இருந்தன இந்த நிகழ்வில் அந்நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு புத்தகங்களை அச்சிடுவதற்கு கிட்டத்தட்ட நிரந்தர உரிமை இருந்தது எனவே ஸ்டேஷனர்ஸ் கம்பெனி நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்குப் புத்தகத்தை அச்சிடும் உரிமை இருந்தபோது பதிப்புரிமை என்ற சொல் மேலும் நகல்களை உருவாக்கும் உரிமையாக உருவானது எனவே பதிப்புரிமை என்ற வார்த்தையின் பரிணாம வளர்ச்சியை உறுப்பினர்களுக்குப் புத்தகங்களை அச்சிடுவதற்கான உரிமையுடன் பிணைக்க முடியும் இது ஆரம்பத்தில் ஒரு நிரந்தர உரிமையாக இருந்தது சட்டவிரோதமாக அச்சிடப்பட்ட புத்தகங்களை பறிமுதல் செய்ய ஸ்டேஷனர்ஸ் நிறுவனத்திற்கு அதிகாரமும் இருந்தது எனவே அங்கீகாரம் இன்றி அச்சிடப்பட்ட புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற பொருளில் பதிப்புரிமை ஆட்சியில் ஓரளவு அமலாக்கம் உருவாகி வருவதை நாம் காணலாம் புத்தகங்களைப் பறிமுதல் செய்வது என்பது ஒரு நவீன கால தீர்வாகும் இப்போதும் அத்துமீறி அச்சிடப்பட்ட படைப்புகளைக் கைப்பற்ற பதிப்பாளருக்கு உரிமை உண்டு இந்தச் சட்டத்தை இயற்றிய பின்பும் பைரசி செழித்து ஓங்கியது தொழில்நுட்பம் மக்களுக்கு அச்சிடு தலை எளிதாக்கியது எனவே பைரசி செழித்தோங்கியது திருட்டுப் பிரச்சனையை சமாளிக்க 1780ஆம் ஆண்டில் ஆனியின் சட்டம் இயற்றப்பட்டதைக் காண்கிறோம் எனவே இது நவீன பதிப்புரிமை சட்டங்களின் முன்னோடியாக இங்கிலாந்தில் நிறைவேற்றப்பட்ட முதல் சட்டமாகும் ஆனியின் சட்டத்தில் பதிப்புரிமை என்பது ஒரு உண்மையான சொத்து உரிமை என்றும் ஒரு படைப்புப் பணியில் உள்ள உரிமை வீடுகள் மற்றும் தோட்டங்கள் மேல் உள்ள உரிமையுடன் ஒப்பிடப்படும் என்றும் வாதிடப்பட்டது மேலும் படைப்பின் ஆசிரியர்கள் அல்லது படைப்பாளிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படா விட்டால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எழுத்தாளர்களின் படைப்புகள் பதிப்புரிமையால் பாதுகாக்கப் படாவிட்டால் அது அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் பெரிய ஒரு கேட்டினை விளைவிக்கும் என்று ஆனியின் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தச் சட்டத்தின் முன்னுரையில் தகவல் பரவல் குறித்தும் சில விஷயங்கள் இருந்தன கற்றலுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே துவக்க கால காப்புரிமைச் சட்டம் என்பது பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்தது என்பதை அறிகிறோம் படைப்பாளர்களின் உரிமைகளைப் பாதுகாப்பதில் அக்கறை காட்டியது மட்டுமல்லாமல் இச்சட்டம் தகவல்களைப் பரப்புவதிலும் அக்கறை காட்டியது முன்னுரையில் கற்றலை ஊக்கப்படுத்துவது பற்றிய குறிப்பு இருந்தது இதில் பதிப்புரிமை காலம் 14 ஆண்டுகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் அச்சிடுதலுக்கான ஏகபோக உரிமை பதிப்புரிமை உரிமையாளரிடமே இருந்தது பதிப்புரிமைதாரர் உயிருடன் இருந்தால் பதிப்புரிமை காலம் மேலும் ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு நீட்டித்துக் கொள்ளப்படக் கூடியதாக இருந்தது எனவே துவக்க கால அளவு 14 ஆண்டுகள் ஆகும் இது மேலும் 14 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப் படலாம் இப்போது பதினெட்டாம் நூற்றாண்டுக்குப் பின் உள்ள காலப்பகுதியில் பதிப்புரிமைக்கான கால அளவு பல்வேறுவிதமான படைப்புகளுக்கும் இடமளிக்கும் வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதையும் பிரத்தியேக உரிமைக்கான காலமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை க்யும் நாம் பார்க்கலாம் 1790 ஆம் ஆண்டில் அமெரிக்க பதிப்புரிமைச் சட்டம் ஆனியின் சட்டத்தால் இயக்கப்பட்டது பெரும்பாலும் ஆனியின் சட்டத்திலுள்ள அதே வார்த்தை பிரயோகங்கள் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே இந்த சட்டம் இங்கிலாந்தில் தோன்றியது பின்பு உலகெங்கிலும் இதேபோன்ற சட்டத்தின் பதிப்புகள் பின்பற்றப்பட்டன எனவே அச்சுப்பொறி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அசல் படைப்புகளை நகல் எடுப்பதில் இருந்து பாதுகாக்க பதிப்புரிமை ஒரு தேவையாக மாறியது மேலும் இங்கிலாந்து அரசர் ஸ்டேஷனர்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு சாசனம் மூலம் அச்சிடுவதற்கும் அங்கீகாரம் இல்லாமல் அச்சடிக்கப்பட்ட மற்ற புத்தகங்களைத் தேடுவதற்கும் அழிப்பதற்கும் பிரத்தியேக உரிமையை வழங்குவதைக் கண்டோம் இதுதான் ஆனி சட்டம் வழங்கிய பறிமுதல் செய்யக் கூடிய சக்தி என்று கூறுகிறோம் The slow emergence of copyright as a international right started off with bilateral arrangements two countries will have an arrangement of based on reciprocity to respect copyrighted works of each other this slowly became an international arrangement சர்வதேச உரிமையாக பதிப்புரிமை மெதுவாக வெளிப்படுவது இருதரப்பு ஏற்பாடுகளுடன் தொடங்கியது இரு நாடுகள் ஒருவருக்கொருவர் பதிப்புரிமை பெற்ற படைப்புகளை மதிக்க அடிப்படையில் ஒரு ஏற்பாட்டைக் கொண்டிருக்கும் இது மெதுவாக ஒரு சர்வதேச ஏற்பாடாக மாறியது 1886 இல் நடைபெற்ற பெர்ன் மாநாடு தான் பதிப்புரிமை குறித்த முதல் சர்வதேச ஏற்பாடு ஆகும் பெர்ன் மாநாட்டின் முதன்மை கவனம் வெவ்வேறு உறுப்பினர்கள் இடையே ஒற்றுமையைக் கொண்டுவருவதில் இருந்தது பெர்ன் மாநாடு துவக்கத்தில் கலை மற்றும் இலக்கிய பணிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது ஆனால் பின்பு அது திருத்தப்பட்டது மேலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பதிப்புரிமை பெற்ற புதிய வடிவங்கள் சேர்க்கப்பட்டன இந்த மாநாடு தேசிய நடத்துதல் கொள்கையை அடிப்படையாகக் கொண்டது இது சர்வதேச சட்டத்தில் ஒரு நடத்துதல் கொள்கையாகும் இது நீங்கள் வெளிநாட்டினருக்குச் சமமான நடத்தும் முறையை வழங்க வேண்டும் என்று கூறுகிறது வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் உங்கள் சொந்த நாட்டினரைப் போலவே வெளிநாட்டினரையும் நடத்துவீர்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகனுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றால் அதே பாதுகாப்பு வெளிநாடுகளில் பதிப்புரிமை பெற்ற படைப்புகளை உருவாக்குபவர்களுக்குக் கிடைப்பதை தேசிய நடத்துதல் முறைச்சட்டம் உறுதிசெய்தது எனவே வெளிநாட்டு படைப்புகளும் உள்நாட்டுப் படைப்புகளும் ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டியிருந்தது எனவே பெர்ன் மாநாடு பதிப்புரிமைக்கான குறைந்தபட்ச கால அளவாக எழுத்தாளரின் ஆயுட்காலத்துடன் 50 வருடங்களைக் கூட்டிக் கொள்ளும் ஒரு அளவை நிர்ணயம் செய்தது எனவே ஒரு படைப்பின் பதிப்புரிமை அந்த ஆசிரியரின் வாழ்நாள் முழுவதும் இருந்து மேலும் 50 ஆண்டுகளுக்குக் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டது எனவே எந்த வருடத்தில் எழுத்தாளர் இறக்கிறாரோ அந்த ஆண்டுக்குப் பின்பு 50 வருடங்கள் பதிப்புரிமை உயிர்ப்புடன் இருந்தது பாதுகாப்பு தானாகவே இருந்தது அந்தப் படைப்பு உருவாக்கப்பட்டதா லேயே அதற்குப் பாதுகாப்பு இருந்தது தற்போது இது படைப்பிலேயே காணப்படும் ஒரு பதிப்புரிமை அறிவிப்பால் குறிக்கப்படலாம் பதிப்புரிமை தொடர்பான இரண்டாவது பெரிய சர்வதேச ஏற்பாடு 1961 ஆம் ஆண்டு ரோம் மாநாடு என்ற பெயரில் நடைபெற்றது பெர்ன் மாநாட்டின் முதன்மை கவனம் படைப்புகளை உருவாக்கிய எழுத்தாளர்களின் உரிமைகள் குறித்ததாக இருந்தது ஆனால் ரோம் மாநாடு அண்டை யோரின் உரிமைகளைக் குறித்து கவனம் செலுத்தியது அண்டை யோரின் உரிமைகள் என்று சொல்லும்போது ஆசிரியரைத் தவிர்த்து மற்றவர்களின் உரிமைகள் எடுத்துக்காட்டாக படைப்பைச் செயலாக்கம் செய்யும் நடிகரின் உரிமைகள் எனவே இந்த மாநாடு பெர்ன் மாநாட்டின் கீழ் கவனம் செலுத்தப்படாத ஒலிப்பதிவுகளின் ஃபோனோகிராம் தயாரிப்பாளர்கள் படைப்பைச் செயலாக்கம் செய்யும் நடிகர்கள் மற்றும் ஒளிபரப்பாளர்கள் ஆகியோரின் உரிமைகளைக் கருத்தில் கொண்டது எனவே பதிப்புரிமை விரிவாக்கம் மெதுவாக நிகழ்வதை நாம் காண்கிறோம் பதிப்புரிமை என்பது பாரம்பரியமாக எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பாளர்களின் உரிமைகள் என்று புரிந்து கொள்ளப்பட்டது இப்போது ஒலிப்பதிவு மற்றும் ஃபோனோகிராம் தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே உள்ள பதிப்புரிமை பெற்ற படைப்புகளைச் செயலாக்கம் செய்யும் நடிகர்கள் மற்றும் ஒளிபரப்பாளர்கள் ஆகியோருக்கு உரிமையை நீட்டிப்பதைக் காண்கிறோம் 1994இல் ஒப்பந்தம் ஏற்பட்டது ஒப்பந்தமானது மிகவும் விரும்பப்படும் தேசம் என்ற கொள்கையைக் கொண்டுவந்தது மேலும் தேசங்களுக்கு இடையே பாகுபாடு காட்ட முடியாது என்ற தேசிய நடத்துதல் முறை கொள்கையையும் கொண்டு வந்தது இதன்படி நாடு Aக்கு ஒரு நாடு முன்னுரிமை நடத்துமுறையை வழங்கினால் அதே நடத்துமுறையானது நாடுC அல்லது நாடுD க்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் எனவே நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு இடையில் பாகுபாடு காட்ட முடியாத அல்லது ஒரு நாட்டிற்கு மட்டுமே சிறப்பு நடத்தும் முறையை அளிக்க முடியாத வகையில் கொண்டு வரப்பட்டது இந்த மிகவும் விரும்பப்படும் தேசக் கொள்கை எனவே இந்த மிகவும் விரும்பப்படும் தேசக் கொள்கை அனைத்து நாடுகளும் சமமாக நடத்தப்படுவதற்கு வழிவகுத்தது மேலும் பதிப்புரிமையின் ஆட்சி அனைத்து நாடுகளிலும் ஒத்த முறையில் இருப்பதற்கும் வழிசெய்தது மேலும் டிரிப்ஸ் ஒப்பந்தம் யோசனை மற்றும் அதன் வெளிப்பாட்டிற்கு இடையிலுள்ள வேறுபாட்டைச் செயலுக்குக் கொண்டு வந்தது ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்திற்குப் பின்பு இரண்டு விபோ ஒப்பந்தங்கள் அதாவது விபோ ஒப்பந்தம் மற்றும் WPPT1996 என்று அழைக்கப்பட்ட விபோ பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபோனோகிராம் ஒப்பந்தம் ஆகியவை ஏற்பட்டன இப்போது 1994 இல் வந்த ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் பெர்ன் மாநாட்டின் ஒன்று முதல் இருபத்தொரு கட்டுரைகளை செயல்படுத்தியது அது பெர்ன் மாநாட்டில் சொல்லப்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொண்டது இதன் ஒரு நன்மை என்னவென்றால் உலக வர்த்தக அமைப்பில் கையெழுத்திட்டு ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் உறுப்பினர்களாக இருந்ததால் மாநாட்டிற்கு கட்சிகளாக இல்லாத நாடுகள் கூட இப்போது பெர்ன் மாநாட்டைப் பின்பற்றுகின்றன ஏனெனில் ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் மாநாட்டின் கட்டுரைகளை ஏற்றுக்கொண்டது மேலும் மாநாடு தொடர்பான சர்ச்சைகளை இப்போது உலக வர்த்தக அமைப்பின் முன் கொண்டுவரலாம் ஏனெனில் உலக வர்த்தக அமைப்பில் ஒரு தகராறு தீர்வு அமைப்பு இருந்தது மேலும் இது ஒரு சிறந்த தகராறு தீர்வு பொறிமுறையைக் கொண்டிருந்தது எனவே முன்னதாக ஒரு நாடு பெர்ன் மாநாட்டிற்கு இணங்கவில்லை என்றால் அதை நீங்கள் ஒரு சர்ச்சையாக எழுப்ப எந்த வழியும் இல்லை ஆனால் இப்போது பெர்ன் மாநாட்டு விதிகள் அல்லது மாநாட்டை ஒப்பந்தத்தில் இணைக்கும் இந்த ஏற்பாடு ஒரு உலக வர்த்தக அமைப்பின் சர்ச்சையை எழுப்பும் திறனை நாடுகளுக்குத் கொடுத்துள்ளது ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் ரோம் மாநாட்டையும் இணைத்தது ஆனால் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் 14 ஆவது பிரிவு மூலம் எனவே படைப்பை செயலாக்கம் செய்யும் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இவர்களின் உரிமைகள் மற்றும் ஃபோனோகிராம் தயாரிப்பாளர்கள் ஆகியோரின் உரிமைகள் இவற்றையெல்லாம் குறித்துப் பேசிய ரோம் மாநாட்டின் சாராம்சம் ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தின் 14 ஆவது பிரிவு மூலம் உள்ளே கொண்டு வரப்பட்டது மேலும் ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் கணினி நிரல்களை பதிப்புரிமை மூலம் பாதுகாக்கக்கூடிய தயாரிப்புகளாக அங்கீகரித்தது கணினி நிரல்களை இலக்கியப் படைப்புகளாகக் கருதவேண்டும் என்று சொன்னது தரவு அல்லது தரவுத் தளங்களின் தொகுப்பு அறிவார்ந்த படைப்புகளாகக் கருதப்பட வேண்டும் என்றது எனவே அறிவுசார் படைப்புகள் என்னும் போது கணினி நிரல்கள் மற்றும் தரவுத்தளங்கள் இரண்டையும் குறிக்கின்றன விபோ பதிப்புரிமை ஒப்பந்தம் பெர்ன் மாநாட்டின் கீழ் ஒரு சிறப்பு ஏற்பாடாகும் இது டிஜிட்டல்சூழலில் ஆசிரியர்களின் படைப்புகளையும் உரிமைகளையும் பாதுகாத்தது இப்போது WCT என அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தம் பதிப்புரிமை மூலம் பாதுகாக்கப்பட வேண்டிய இரண்டு விஷயங்களைக் குறிப்பிடுகிறது முதலாவது கணினி நிரல்கள் மற்றும் இரண்டாவது தரவுத்தளத்தில் தளங்களின் தொகுப்பு எனவே 1996 WCT பதிப்புரிமை பாதுகாப்பை இரண்டு விஷயங்களுக்கு அதாவது கணினி நிரல்கள் மற்றும் தரவு தளங்களுக்கு நீட்டித்தது பெர்ன் மாநாட்டால் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்தாளர்களுக்கான உரிமைகள் தவிர பதிப்புரிமை ஒப்பந்தம் மூன்று வெவ்வேறு உரிமைகளை அறிமுகப்படுத்தியது இது விநியோக உரிமையை அறிமுகப்படுத்தியது வாடகை உரிமை மற்றும் பொதுமக்களுக்குப் பரந்த தகவல்தொடர்பு உரிமையை அறிமுகப்படுத்தியது விபோ பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபோனோகிராம் ஒப்பந்தம் WPPT 1996 டிஜிட்டல் சூழலில் இரண்டு வகையான பயனாளிகளைக் கையாள்கிறது முதல் வகை கலைஞர்களைக் குறிக்கிறது நடிகர்கள் பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் ஆகியோர் இரண்டாவது வகை ஃபோனோகிராம் தயாரிப்பாளர்களைக் குறிக்கிறது முன்முயற்சி எடுக்கும் மற்றும் ஒலிகளைச் சரிசெய்வதற்கான பொறுப்பைக் கொண்ட நபர்கள் அல்லது சட்ட நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தம் நிலையான முற்றிலும் செவித்திறன் சார் நிகழ்ச்சிகளுடன் இணைக்கப்பட்ட கலைஞர்களின் உரிமையை நிர்வகிக்கிறது கலைஞர்களின் உரிமையைப் பொருத்தவரை இந்த ஒப்பந்தம் ஃபோனோகிராம்இல் நிர்ணயிக்கப்பட்ட அவர்களின் செயல்பாட்டுக்கு பொருளாதார உரிமைகளை வழங்குகிறது எனவே இது மோஷன் பிக்சர்ஸ் போன்ற ஒலி ஒளி காட்சித் திருத்தங்களை உள்ளடக்காது மேலும் இவை மறுஉருவாக்கம் செய்வதற்கான உரிமை வினியோகிக்கும் உரிமை வாடகைக்கு விடும் உரிமை மற்றும் கிடைக்கச் செய்யக்கூடிய உரிமை ஆகியவற்றைக் கொண்டுள்ளன ஃபோனோகிராம் தயாரிப்பவர்கள் தங்கள் ஃபோனோகிராம்களில் சில பொருளாதார உரிமைகளையும் கொண்டிருந்தனர் மறுஉருவாக்கம் செய்வதற்கான உரிமை வினியோகிக்கும் உரிமை வாடகைக்கு விடும் உரிமை மற்றும் கிடைக்கச் செய்ய கூடிய உரிமை ஆகியவை அவர்களுக்கு உண்டு பதிப்புரிமைக் கான காரணம் பதிப்புரிமைகளை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் பதிப்புரிமை நிலைத்திருக்கும் படைப்புகள் அறிவுசார் உற்பத்தியாகக் கருதப்படுகின்றன அவை ஒரு படைப்புத் திறன் அல்லது அறிவுசார் முயற்சியிலிருந்து வெளிவருவதால் அவை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இந்த தயாரிப்புகள் அறிவார்ந்த முயற்சியால் விளைந்தன என்பதற்கு ஒருவித பாதுகாப்பு தேவை பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு நம்மிடம் பாதுகாப்பு இருந்தது ஆனால் படைப்புத் திறன் சார்ந்த உழைப்பு போன்ற அருவமானவற்றுக்கு பாதுகாப்பு இல்லை எனவே அதுவே படைப்புத்திறன் சார்ந்த உழைப்பில் உருவாகும் தயாரிப்புகளைப் பாதுகாக்கும் உரிமையாக பதிப்புரிமை தோன்றுவதைத் தூண்டியது பதிப்புரிமை வைத்திருப்பதற்கான மற்றொரு காரணம் என்னவென்றால் நகல் எடுப்பது திருட்டுக்குச் சமமானதாகக் கருதப்படுகிறது கருத்து திருட்டு மற்றும் பைரசி போன்றவை குறிப்பிடப்பட்ட போது கருத்துத் திருட்டுக்க்கான சொல் கடத்தலைக் குறிக்கும் சொல்லிலிருந்து வந்தது என்று கூறினோம் மேலும் பைரஸி என்னும் சொல்லுக்கு கடற்கொள்ளை என்ற பொருள் உள்ளது எனவே வேறொருவரின் படைப்பை நகலெடுப்பது திருடுவதற்கு சமம் திருட்டு என்னும் குற்றத்திற்கு சமம் என்று கருதப்பட்டது கருத்துக்களின் வெளிப்பாட்டைத் திருடாமல் பாதுகாக்க வேண்டிய அவசியம் பதிப்புரிமை ஆட்சியைக் கொண்டிருப்பதற்கான மற்றொரு காரணம் பதிப்புரிமை வைத்திருப்பதற்கான மூன்றாவது காரணம் என்னவென்றால் உழைப்பின் பலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே ஒரு நபர் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு நேரத்தைச் செலவழித்தால் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு நேரத்தைச் செலவிட்டால் புத்தகத்தை உருவாக்குவதில் செலவிடப்பட்ட உழைப்பு எந்தவித வெகுமதியும் பலனும் இல்லாமல் போய்விடக்கூடாது என்று தொழிலாளர் கோட்பாடு கூறுகிறது எனவே படைப்புகளை உருவாக்கியதற்காக ஆசிரியருக்கு வெகுமதி அளிப்பது மனிதப் படைப்பாற்றலை மேம்படுத்துவதற்கு அவசியமானது பதிப்புரிமை பாதுகாப்பு மேலும் படைப்புகளை உருவாக்க படைப்பாளிகளை ஊக்குவிப்பதாக நம்பப்படுகிறது மேலும் படைப்புகள் ஒரு சமூகத்தின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பங்களிக்கலாம் இருப்பினும் பதிப்புரிமை பாதுகாப்பு கடுமையாக அமுல் படுத்தப்பட்டால் அது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்கும் எனவே சட்டத்தில் பல்வேறு விதிவிலக்குகள் மற்றும் வரம்புகள் உள்ளன படைப்பாளிகளின் உரிமைகளைப் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகக் குறிப்பிட்டுள்ள போதிலும் அனியின் சட்டத்தில் தகவல்களைப் பரப்புவதன் அவசியத்தையும் கவனமாகப் பதிவு செய்கிறார்கள் எனவே பதிப்புரிமை ஆட்சியை ஒரு சமநிலையாகக் காணலாம் இதில் பாதுகாப்பின் உரிமைகள் ஒரு சமநிலையாகக் காணப்படுகின்றன படைப்பாளர்களின் உரிமைகள் பயனர்களின் உரிமைகளுடன் சம நிலையில் இருக்க வேண்டியது அவசியம்